ஒரு பெல்டியர் குளிரூட்டும் முறையை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது பெல்டியர் கூறு மட்டுமே அதன் ஒரு பகுதி இங்கே வெப்பத்தை உருவாக்கும் அமைப்பை நீங்கள் பார்க்கலாம் அதை தான் நீங்கள் குளிர்விக்க வேண்டும் நீங்கள் கூறிலிருந்து வெளிப்படும் வெப்பத்தை வெளியேற்ற வேண்டும் இங்கே நீங்கள் சிவப்பு நிற பெட்டியை பார்க்கலாம் அதன் உட்புறத்தைதான் குளிரூட்டல் முறைப்படி குளிர்விக்க வேண்டும் எனவே இந்த பெட்டியில் இருக்கும் காற்றிலிருந்து வெப்பத்தை நீக்க விரும்புகிறீர்கள் அல்லது நீங்கள் வெப்பத்தை வெளியிடும் கூறிலிருந்து வெளியேற்ற நினைக்கிறீர்கள் எனக்கொள்வோம் அல்லது நீங்கள் ஒரு மருந்து பெட்டியினுள் வைக்கப்பட்டுள்ள மருந்திலிருந்து வெப்பத்தை அகற்ற நினைக்கலாம் அதனால் அந்த மருந்தை குளிரான சூழலில் வைத்து இருக்க முடியும் எனவே இது எதை குளிர்விக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு அம்சமாகும் குளிர்விக்கப்பட வேண்டிய பொருள் பெல்டியர் கூறின் குளிர் சந்தியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது இப்போது பெல்டியர் கூறின் குளிர் சந்திலிருந்து சூடான சந்திக்கு QC அளவு வெப்பத்தை உந்த செய்வதற்கு அதற்கு மின்திறன் தேவை பெல்டியர் கூறை செயல்பட வைக்க அல்லது பெல்டியர் கூறை வெப்ப உந்தியாக மாற்ற பி வி பேனல் டி சி மாற்றி எம்பிபிற்றி மற்றும் விசிறி கட்டுப்படுத்தி போன்ற மின்னணு சாதனங்களின் தொகுப்பு தேவைப்படுகிறது இன்னும் இது முடிந்துவிடவில்லை குளிர்விக்க வேண்டிய பொருளிலிருந்து வெப்பம் வெளியேறும் அதே வீதத்தில் சூடான சந்தியிலிருந்தும் வெப்பம் அகற்றப்பட வேண்டும் எனவே சூடான சந்தியிலிருந்து வரும் வெப்பம் வெளிப்புறத்திற்கு உள்ளீடாக இருக்கும் இந்த வெப்பம் மீண்டும் குளிர்சந்திக்கு வராமல் தடுப்பதற்காக குறைந்த வெப்ப தடை கொண்ட வெப்ப குளிர்வியை பயன்படுத்துவது ஒரு வழிமுறை வலிந்து செய்யும் குளிரூட்டல் மற்றும் வெப்ப குளிர்வி பயன்படுத்துவது மற்றோரு வழிமுறை பெல்டியர் கூறின் சூடான சந்தியிலிருந்து வெப்பம் ஒழுங்காக வெளியேற்றபடாவிட்டால் மொத்த அமைப்பும் சரியாக வேலை செய்யாது எனவே பெல்டியர் கூறின் சூடான சந்தியிலிருந்து வெப்பம் எவ்வாறு அகற்றப்படுகிறது என்பதைப் பார்ப்பதற்கு சிறிது நேரம் செலவிடுவோம் அதாவது வெப்ப அம்சங்களில் சில கோட்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அது பற்றி விவாதிக்க இப்போது சிறிது நேரம் செலவிட முயல்வோம் எனவே வெப்ப அம்சங்களில் முக்கியமாக நாம் வெப்ப பாய்வு வெப்ப நீக்கம் பற்றி பேசுகிறோம் வெப்ப பாய்வு நான்கு வழிமுறைகளால் செயல்படுத்தப்படுகிறது ஒன்று கடத்தல் கடத்தல் வழியாக வெப்ப பாய்வு வெப்பச்சலனம் மூலம் வெப்ப பாய்வு ஒரு பாய்மம் உள்ளது இது மேற்பரப்பில் இருந்து வெப்பத்தை எடுத்துச் செல்கிறது இந்த பாய்மம் காற்றாக இருக்கலாம் தண்ணீராக இருக்கலாம் இவற்றை பின்னர் விரிவாகப் பார்ப்போம் அடுத்த ஒன்று கதிர்வீசல் இதற்கு ஊடகம் தேவையில்லை இது சூரியனிலிருந்து நாம் வெப்பத்தை பெறுவது போன்றது அதாவது சூரிய ஆற்றலை எந்தவொரு ஊடகமும் இல்லாமல் நாம் பெறுவது போன்றது நான்காவது வழிமுறை நிறை பெயர்தல் இது தானியங்கியிலுள்ள எந்திரத்தை சுற்றோட்ட நீர் அமைப்பின் மூலம் குளிர்வித்தல் போன்றது அதாவது நீரானது சுற்றி செல்லும்போது வெப்பத்தை தன்னுடன் எடுத்து வந்து ரேடியேட்டருக்கு கொடுக்கும் அங்கிருந்து வெப்பம் சுற்றுப்புறத்திற்கு காற்று ஊதுதல் முறையில் அகற்றப்படும் வெப்ப நீரானது ரேடியேட்டரின் துருத்துதகடுகள் வழியே செல்லம்போது ஊதுதல் முறையில் குளிவிக்கப்படும் இந்த குளிர்ந்த நீர் மீண்டும் சுற்றி செல்லும் அப்போது வெப்பத்தை எடுத்து வரும் மேலும் ரேடியேட்டர் வழியே செல்லும்போது வெப்பத்தை சுற்றுப்புறத்திற்கு கடத்தும் இதுதான் நிறை பெயர்தலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு ஒரு வெப்ப கவர்வியை முறையாக வடிவமைக்க தெரியும் அல்லது வலிந்து செய்யும் குளிரூட்டல் முறையுடன் கூடிய வெப்ப கவர்வியை வடிவமைக்க தெரியும் இதனால் பெல்டியர் கூறின் சூடான சந்தி பரப்பிலிருந்து வெப்பத்தை வெளியேற்ற முடியும் மேற்கூறிய அனைத்தும் இணைந்து பெல்டியர் கூறின் சூடான மேற்பரப்பில் இருந்து வெப்பத்தை அகற்ற பயன்படுத்தப்படுகிறது எனவே இது ஒரு முக்கியமான அம்சமாகும் இந்த அம்சத்தை முழுமையாக தெரிந்து இருந்தால் மட்டுமே உங்கள் முழு குளிர்பதனமும் அல்லது பெல்டியர் குளிரூட்டலும் செயல்படும் பெல்டியர் குளிரூட்டும் வெப்ப அமைப்புகளை வடிவமைப்பதில் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் வெப்ப தொடர்புகளைப் பார்ப்போம் முக்கிய அமைப்பு தொடர்பு ΔT என்பது நமக்குத் தெரியும் ΔT Q வெப்ப திறன் பாய்வுக்கு நேர்விகிதத்தில் இருக்கும் ΔT Rθ பெருக்கல் Q க்கு சமமானது விகித மாறிலி வெப்ப தடை என அழைக்கப்படும் அது டிகிரி கெல்வின் பெர் வாட் என்று அலகிடப்படும் இந்த தொடர்பில் சில வேறுபாடுகள் இருக்கலாம் இந்த வேறுபாடுகளைப் பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் உங்கள் வடிவமைப்பில் எந்தவொரு தொடர்பையும் நீங்கள் தடையின்றி பயன்படுத்தலாம் இது போன்ற ஒரு கடத்தும் தொகுதியைக் கருத்தில் கொள்வோம் ஒரு பக்க மேற்பரப்பு T1 வெப்பநிலையில் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் மற்றும் மறுபக்கம் T2 வெப்பநிலையில் இருக்கும் மேலும் வெப்ப திறன் இந்த திசையில் கடத்தும் தொகுதி வழியாக பாய்கிறது ஆகவே அது வெப்ப கடத்தும் தொகுதியாகும் இந்த கடத்தும் ஊடகம் வழியாக வெப்பம் பாய்கிறது தற்போது செங்குத்தாக குறுக்கு வெட்டு பரப்பின் வழியே வெப்ப திறன் பாய்கிறது எனக்கருதுவோம் மற்றும் அந்த பரப்பை A என அழைப்போம் தற்போது வெப்ப திறன் Q வகுத்தல் வெப்பத்திறன் செங்குத்தாக பாய்வதற்கான குறுக்குவெட்டு பரப்பு QA ஆனது q என வரையறுக்கப்படுகிறது மற்றும் அது தன்திறன் Wm2 என அழைக்கப்படுகிறது இந்த ΔTARθ தொடர்பை பாருங்கள் இப்போது இதனை குறுக்குவெட்டு பரப்பு Aவை கொண்டு வகுத்தால் QA ஆனது ΔTARθ ஆகும் எனவே முதலில் கருதுவது q ΔT Rθ எனவே இது வெப்ப தடை வடிவம் என்று அழைக்கப்படுகிறது Rθ என்பது வெப்ப தடை இரண்டாவதாக எடுப்பது தன்திறன் q என்பது Δt வகுத்தல் rθ இது வெப்ப தடுப்புத்திறன் வடிவம் q என்பது வாட்ஸ் அளவு பாயும்வெப்பம் வகுத்தல் வெப்ப பாய்வதற்கு செங்குத்தாக உள்ள பரப்பு QA ஆகும் rθ என்பது பரப்பு A பெருக்கல் வெப்ப தடை மூன்றாவது தொடர்பு q h ΔT இது வெப்ப குணக வடிவம் என அழைக்கப்படுகிறது h என்பது 1rθ ஆகும் எனவே இவைகள் வெப்ப தொடர்பின் மூன்று வடிவங்கள் இவைகள் மக்களால் பொதுவாக அமைப்புகளை வடிவமைக்க கொள்கை முறையில் பயன்படுத்தப்படுகிறது